மாணவர்களை வரவேற்கிறோம் எனவே மேலாண்மை முடிவெடுக்கும் நிலையான செலவு பற்றி அறியும் பணியில் இருக்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்தோம் அதைப் பற்றி அறிந்து கொண்டோம் நிலையான செலவு என்ன மற்றும் நிலையான செலவு பற்றிய சில முக்கியமான கருத்துக்கள் மற்றும் தேவைகள் என்ன என்ன என்பதை பார்த்தோம் நீங்கள் அதை நிலையானபகுத்தறிவுக்கான காரணங்கள் என்று அழைக்கலாம் செலவினத்தின் செலவைக் கட்டுப்படுத்துவது மற்றும் மேலாண்மை எளிதாக்குவது முடிவெடுப்பதை எவ்வாறு ஒரு கருவியாகப் பயன்படுத்தப்படலாம் குறிப்பாக செலவைக் கட்டுப்படுத்துவது தொடர்பாக அறிந்து கொள்ளலாம் சரி எனவே இந்த கருத்தியல் கலந்துரையாடலுக்குப் பிறகு வெவ்வேறு மாறுபாடுகள் என்ன என்பதைக் கணக்கிடலாம் அல்லது கண்டுபிடிக்கலாம் பின்னர் அந்த புள்ளிவிவரங்கள் நமக்கு கிடைத்தவுடன் அனைத்து மாறுபாடுகளும் நமக்கு எவ்வாறு கிடைக்கின்றன பின்னர் எவ்வாறு அந்த மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்வது அன்றாட முடிவெடுப்பதற்கு அந்த மாறுபாடுகளை எவ்வாறு பயன்படுத்துவது அல்லது செலவு தொடர்பாக முடிவெடுப்பது அந்த முடிவு சரியானதா என்பதை பார்ப்போம் எனவே முந்தைய வகுப்பிலேயே நான் உங்களிடம் சொன்னேன் பெரும்பாலும் மாறுபாடுகள் 3 வகைகளாகும் பொருள் மாறுபாடுகள் தொழிலாளர் மாறுபாடுகள் மற்றும் மேல்நிலை மாறுபாடுகள் சரி எனவே பொருள் மாறுபாடுகளில்இப்போது பொருள் மாறுபாடுகள் என்ன அந்த பொருள் மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக்கொள்வோம் மற்றும் செலவைக் கட்டுப்படுத்துவதில் இந்த பொருள் மாறுபாடுகள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் எனவே மெட்டீரியலில் எங்களிடம் 5 வகையான மாறுபாடுகள் உள்ளன அல்லது 5 வகையான மாறுபாடுகளைக் கணக்கிடலாம் அவற்றைக் கற்றுக்கொள்வோம் அந்த மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது பின்னர் அது குறித்த மேலதிக விவாதம் எனவே பொருள் மாறுபாடுகள் 5 வகைப்படும் பொருள் செலவு மாறுபாடு இது எம் வி பொருள் விலை மாறுபாடு எம் வி பொருள் பயன்பாட்டு மாறுபாடு எம் வி பின்னர் பொருள் கலவை மாறுபாடு என்பது பொருள் கலவை மாறுபாடு மற்றும் இறுதியாக பொருள் விளைச்சல் மாறுபாடு எனவே இந்த 5 மாறுபாடுகளை நீங்கள் கணக்கிடும்போது நோக்கம் என்ன நாம் என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறோம்எவ்வாறு இந்த மாறுபாடுகளைகணக்கிட முடியும் என்பதை தெரிந்துகொள்ள வேண்டும் எனவே பெயர் குறிப்பிடுவது போல பொருள் செலவு மாறுபாடு என்பது இரண்டு செலவுகளுக்கிடையேயான மாறுபாடு இந்த மாறுபாட்டைகணக்கிடப் போகிறோம் அதாவது நிலையான செலவு மற்றும் உண்மையான செலவு பொருளின் நிலையான செலவைக் கணக்கிட்டவுடன் உண்மையாக சென்று பொருளை வாங்குவோம் பின்னர் உண்மையான செலவைப் பற்றி சொல்வோம் உற்பத்திக்குச் செலவை பின்னர் கண்டுபிடிப்போம் என்ன சொல்லலாம் கணிக்கப்பட்ட விலை அல்லது எதிர்பார்க்கப்பட்ட விலை அல்லது நிலையான விலை என்ன இதன்அளவானது பொருள் உற்பத்தி மொத்த தயாரிப்பு 1 யூனிட் அளவின் உற்பத்தியில்தேவைப்படுகிறது எனவே இதன் பொருள் விலை மற்றும் அளவு செலவை உருவாக்குகிறது ஆகவே பொருளின் நிலையான செலவு என்ன பொருளின் உண்மையான செலவு என்ன எனவே நாம் எவ்வளவு பொருளை உட்கொண்டோம்உற்பத்தி விரும்பிய அளவு அலகுகளைசெய்வதற்கு எவ்வளவு பயன்படுத்த விரும்புகிறோம் உண்மையில் எவ்வளவு செலவை நாங்கள் செலுத்தியுள்ளோம் ஆகவே இதுசெலவுக்கும்மாறுபாடு ஆகும் பொருட்களின் நிலையான செலவுக்கும் பொருளின் உண்மையானஇடையிலான வித்தியாசத்தை பின்னர்நாம் கணக்கிடுகிறோம் மொத்தமாக 2 மாறுபாடுகள் பொருள் விலை மாறுபாடு எனவே பொருள் செலவு மாறுபாடு என்பது அடிப்படையில் பொருள் விலை மாறுபாடு மற்றும் பொருள் பயன்பாட்டு மாறுபாட்டின் செயல்பாடு ஆகும் இது பொருள் அளவு மாறுபாடு என்றும் அழைக்கப்படுகிறது பொருள் பயன்பாட்டு மாறுபாடு அல்லது பொருள் அளவு மாறுபாடு இவை 2 மாறுபாடுகள் எனவே இந்த மாறுபாடுகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் உண்மையில்செலவு என்பது அடிப்படையில் விலையின் செயல்பாடு மற்றும் அளவு அல்லது பயன்பாடு என்பதாகும் எனவே முதலில் நாம் பொருள் செலவு மாறுபாடு என்பதை கணக்கிடுவோம் இது எம் வி என அழைக்கப்படுகிறது பின்னர் நாம் பொருள் விலை மாறுபாட்டைக் கணக்கிடுவோம் பின்னர் பொருள் அளவு மாறுபாடு அல்லது பயன்பாட்டை கணக்கிடுவோம் மாறுபாட்டை பின்னர் தொகுப்போம் எனவே நீங்கள் இந்த செலவை அடைய முடியும் இது பொருள் செலவு மாறுபாடு எனவே பொருள் விலை மாறுபாடு அடிப்படையில் என்ன பொருளின் நிலையான விலை என்ன பொருளின் உண்மையான விலை என்ன என்பதாகும் ஏனென்றால் நாங்கள் தரநிலைகளைத் தயாரிக்கும்போதுநாங்கள் பொருளை வாங்குவதற்கு நாம் செலுத்த வேண்டிய விலை என்னவாக இருக்கும் என்பதைஅறிவோம் பின்னர் உண்மையில் நாம் சந்தைக்குச் செல்வோம் அல்லது உற்பத்தித் தேவைக்கான பொருளை வாங்குவோம் வெவ்வேறு கணக்கெடுப்புகள் வெவ்வேறு தகவல்கள் மற்றும் சந்தைஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு விலையை நாம் எதிர்பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் அப்பொருள் பருவத்தில் வாங்கப்படுகிறது அல்லது மொத்தமாக வாங்கப்படுகிறது அல்லது அவை கிடைக்கப்பெறும் இடத்தில் இருந்தே வாங்கப்படுகிறது என்பதை வைத்து நாம் செலுத்த வேண்டிய விலையை கண்டறியலாம் எனவே நமது தேவைக்கேற்ப விநியோக மூலத்தை நாம் தீர்மானிக்கிறோம் நாம் மொத்தமாக பொருளை வாங்கப் போகிறோம் என்றால் அந்த மூலப்பொருளின் உற்பத்தியாளரையோ அல்லது அந்த மூலப்பொருளின் சப்ளையரையோ நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் சிறிய அளவில் உற்பத்தி என்றால் சிறிய விநியோகஸ்தர்களை தொடர்பு கொள்ளலாம் ஆகவே சாத்தியமான விலை அல்லது நியாயமான விலை எதுவாக இருக்க கூடும் என்பதன் மூலம் உதாரணமாக ஒரு யூனிட் உற்பத்திக்கு தேவையான பொருளின் விலையோ அல்லது எவ்வளவு மூலப்பொருள் தேவை என்பதை கணக்கிட வேண்டும் உதாரணமாக நாலு யூனிட் மூலப் பொருளைக் கொண்டு ஒரு யூனிட் உற்பத்தி செய்யமுடியும் என்றால் நமக்கு ஒரு யூனிட் உற்பத்திக்கு நாலு யூனிட் பொருட்கள் தேவைப்படுகிறது என்று கணக்கிட வேண்டும் எனவே இதன் பொருள் பொருள் விலை மாறுபாட்டைக் கணக்கிட்ட பிறகு பொருள் பயன்பாட்டு அளவைக்பின்னர் சுருக்கமாகக் கூறுவோம் எனவே அது பொருள் செலவு மாறுபாடாக மாறும் எனவே இதன் பொருள் அளவு மாறுபாடு என்பது அடிப்படையில் முடிக்கப்பட்ட1 அலகுக்குத் தேவையான நிலையான அளவுகளுக்கு இடையிலான மாறுபாடாகும் உற்பத்தியின் நாம் பயன்படுத்திய உண்மையான அளவு ஸ்டாண்டர்ட் அளவில் கூறிய மாறுபாடுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் 1 அலகுக்கு 4 அலகு உண்மையில் இது 1 அலகுக்கு 6 அலகுகளாக இருக்கலாம் எனவே நாங்கள் ஏன் 2 அலகுகளை கூடுதலாகப் பயன்படுத்தினோம் அது வீணானதா அல்லதுகுறைந்ததா பொருளின் தரம்அல்லது எங்கள் தரநிலைகள் சரியாக இருக்கவில்லையா எந்தவொரு காரணமும் இருக்கக்கூடும் அந்த காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் அந்த மாறுபாடுகளை அகற்ற வேண்டும் அதன் பிறகு பொருள் கலவை மாறுபாடுகளுக்கு நாம்செல்வோம் பொருள் கலவை மாறுபாடுகள் அடிப்படையில்பொறுத்தவரை மாறுபாடு ஆகும் வெவ்வேறு வகை பொருட்களின் கலவையைப் பொருத்தவரையில் வெவ்வேறு தொழில்கள் வெவ்வேறு தயாரிப்புகளை உற்பத்தி செய்கின்றன சில நேரங்களில் ஒரு வகை மூலப்பொருள் போதுமானதாக இல்லை நாம் பல வகையான மூலப்பொருட்களைப் பயன்படுத்துகிறோம் மேலும் பல்வேறு வகையான மூலப்பொருட்களின் கலவையை உருவாக்குகிறோம் பின்னர்அந்த கலவையை சந்தையில் இருந்து உண்மையான கொள்முதல் செய்து அதைப் பயன்படுத்துகிறோம் எனவே பொருளின் நிலையான கலவை என்ன பொருளின் உண்மையான கலவை என்ன ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா என்பதைக் கண்டுபிடிப்போம் அந்த நிலையான கலவையிலும் உண்மையான கலவைகளும் ஏதேனும் மாறுபாடு உள்ளதா என்பதை அறிய வேண்டும் கடைசியாக மகசூல் மாறுபாடு மகசூல் மாறுபாடு என்னவென்றால் விளைச்சலை கணக்கிடுகிறோம் இந்த மாறுபாடு அடிப்படையில் உண்மையான மகசூலுக்கும் நிலையான மகசூலுக்கும் இடையில் உள்ளது உண்மையான மகசூல் என்றால் என்ன கொடுக்கப்பட்ட உள்ளீட்டிலிருந்து நாங்கள் பெற்றுள்ளோம் அந்த குறிப்பிட்ட உள்ளீட்டிலிருந்து எவ்வளவு நிலையான மகசூல் எவ்வளவு எதிர்பார்க்கப்பட்டது மற்றும் இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் எனவே இந்த 5 மாறுபாடுகளை நாம் கணக்கிடுவோம் பின்னர் இந்த மாறுபாடுகள் ஏன் உள்ளன எதிர்மறை கூட நேர்மறையானவை என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இந்த மாறுபாடுகளை நாம் நேர்மறை மற்றும் எதிர்மறையான இரண்டையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கும் அதற்கான காரணங்களைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் அவை வாசல் மட்டத்திற்கு அப்பால் அல்லது கட்டைவிரலின் குறைந்தபட்ச அடிப்படை விதிக்கு அப்பால் இருந்தால் நான் சொன்னது போல் குறிப்பிட்ட சதவீதத்தில் அல்லது முழுமையான மதிப்புகளில் இருக்கலாம் பின்னர் நாம் மாறுபாடுகளை கணக்கிட வேண்டும் பின்னர் அவற்றை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அந்த மாறுபாடுகளுக்கான காரணத்தைக் கண்டறிய அந்த காரணங்கள் தனிமைப்படுத்தப்படலாம் மற்றும் அகற்றப்பட்டு இருக்க வேண்டும் எனவே இந்த மாறுபாடுகளின் கணக்கீட்டைப் பற்றி இந்த மாறுபாடுகள் மற்றும் சூத்திரங்களை இப்போதுகற்றுக்கொள்வோம் எனவே இந்த மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது முதலாவது பொருள் செலவு மாறுபாடு என அழைக்கப்படும் MCV MCV ஐ பொருட்களின் நிலையான செலவு கழித்தல்பொருள் செலவு என கணக்கிடலாம் பொருளின் உண்மையான செலவு இது மாறுபாடு பொருளின் நிலையான செலவுபொருள்கழித்தல் உண்மையானசெலவு எனவே நிலையான செலவு என்ன இது நாம் செலுத்தியநாம் கண்டுபிடிக்க வேண்டிய மாறுபாடு மற்றும் இது எம் வி ஆக மாறும் இது பொருட்களின்செலவு கழித்தல் உண்மையான பொருள் செலவு இந்த மாறுபாட்டை 2 வழிகளிலும் கணக்கிடலாம் செலவுசெயல்பாடு என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் மாறுபாடு என்பது பொருள் மாறுபாடு மற்றும் பொருள் விலை மாறுபாடு என்று 2 விஷயங்கள எனவே பொருள் செலவு மாறுபாடு MPV பிளஸ் MUV MUV க்கு சமமாக இருக்கக்கூடும் இது பொருள் விலை மாறுபாடு மற்றும் பொருள் பயன்பாட்டு மாறுபாடு மற்றும் இறுதியாக நீங்கள் இந்த பொருள் பயன்பாட்டு மாறுபாட்டையும் மேலும் பிரிக்கலாம் மற்றும் பொருள் பயன்பாட்டு மாறுபாடு அடிப்படையில் பொருள் பொருள் கலவை மாறுபாடு மற்றும் பொருள் கலவை மாறுபாடு மற்றும் பொருள் விளைச்சல் மாறுபாடு எனவே பொருள் செலவு மாறுபாடுகளைக் கணக்கிடுவதற்கான ஒரு வழிகணக்கிடுவதன் மூலம் நீங்கள் நிலையான செலவு மற்றும் உண்மையான செலவைக்கணக்கிட்ட நேரான வழி எனவே இது பொருள் செலவு மாறுபாடாக மாறுகிறது இரண்டாவது வழி நீங்கள் முதலில் பொருள் விலை மாறுபாடு மற்றும் பொருள்பயன்பாட்டு மாறுபாட்டைக் கணக்கிடலாம் பின்னர் நீங்கள் இந்த இரண்டையும் தொகுத்து அது பொருள் செலவு மாறுபாடாக மாறும் அல்லது வேறு வழி என்னவென்றால் இந்த பொருள் விலை மாறுபாட்டை நான் உங்களுக்குச் சொன்னது போல் மெட்டீரியல் மிக்ஸ் மாறுபாடு மற்றும் பொருள் விளைச்சல் மாறுபாடு ஆகியவற்றை பிளஸ் கணக்கிடலாம் எனவே இது பொருள் செலவு மாறுபாடாகவும்மாறும் எனவே இந்த மாறுபாடுகளை நீங்கள் கணக்கிடலாம் இறுதியாக இந்த மாறுபாடுகளின் மதிப்புகளை நமக்கு கிடைத்த உடன் இந்த மாறுபாடுகளை ஆராய்ந்து அந்த மாறுபாடுகளுக்கான காரணத்தைக் கண்டறிய முயற்சிப்போம் எனவே இது முதல் மாறுபாடு இப்போதுமாறுபாடு என்ற இரண்டாவது பொருள் மாறுபாட்டைக் கணக்கிடுவோம் இப்போது பொருள் விலை வேறுபாடுகள் அதை நாம் எவ்வாறு கணக்கிட முடியும் எனவே பொருள் விலை மாறுபாட்டை ஒரு யூனிட் என கணக்கிட முடியும் பொருளுக்கு நிலையான விலையாக ஒரு யூனிட் பொருளின் நிலையான விலை மைனஸ உண்மையான விலை ஒரு யூனிட் பொருளின் உண்மையான விலை உண்மையான அளவு நிலையான விலை மைனஸ் உண்மையான விலை ஆனால் நிலையான விலை மற்றும் உண்மையான விலை ஒரு யூனிட்டுக்கு இருக்க வேண்டும் ஒரு யூனிட்டுக்கு ஏற்ப நாம் கணக்கிட வேண்டும் பின்னர் பொருள் பயன்பாட்டு மாறுபாடு மற்றும் நீங்கள் பொருள் பயன்பாட்டு மாறுபாட்டைக் கணக்கிடும்போது இது ஒரு யூனிட்டிற்கான நிலையான விலை ஒரு யூனிட்டுக்கு நிலையான விலை நிலையான அளவு நிலையான அளவு கழித்தல் உண்மையான அளவு எனவே இவை 3 மாறுபாடுகள் பொருள் செலவு மாறுபாடு பொருள் விலை மாறுபாடு மற்றும் பொருள் பயன்பாட்டு மாறுபாடு அல்லது பொருள் அளவு மாறுபாடு எனவே பொருள் விலை மாறுபாடு என்பது ஒரு யூனிட்டுக்கு நிலையான விலை மைனஸ் உண்மையான விலை மற்றும் பொருள் பயன்பாட்டு மாறுபாடு என்பதுஇருக்கும் ஒரு யூனிட்டுக்கு நிலையான விலை அடைப்புக்குறிக்கு வெளியேயும் அடைப்புக்குறிக்குள் மொத்த அளவு அதாவது தரநிலை மொத்தத்தில் வாங்கப்பட்ட அல்லது வாங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அளவு மற்றும் வாங்கப்பட்ட உண்மையான அளவு எனவே இது இருவருக்கும் இடையிலான மாறுபாடு எனவே இந்த சூத்திரங்களை மனப்பாடம் செய்யும் நோக்கத்திற்காக இந்த சூத்திரத்தைப் பார்த்தால் பொருள் விலை மாறுபாடு அளவு அடைப்புக்குறிக்கு வெளியே உள்ளது மற்றும் ஒரு யூனிட்டிற்கான விலை நிலையான மற்றும் உண்மையானது அடைப்புக்குறிக்குள் மற்றும் பயன்பாடு விஷயத்தில் மாறுபாடு ஒரு யூனிட்டுக்கான விலை வெளியே வந்து தரநிலை மற்றும் உண்மையான அளவுகள் அடைப்புக்குறிக்குள் உள்ளன எனவேஅடிப்படை நீங்கள் அடைப்புக்குள் என்ன இருக்கிறது அறியலாம் என்பதுவேறுபாட்டைஅடைப்புக்குறிக்கு வெளியே என்ன இருக்கிறது இந்த 2எவ்வாறு கணக்கிடுவதுமாறுபாடுகளைமற்றும் பொருள் செலவு மாறுபாடுகள் பற்றி நான் ஏற்கனவே உங்களுடன் பேசினேன் இப்போது நாம் பொருள் கலவை மாறுபாட்டைப் பற்றி பேசுகிறோம் பொருள் கலவை மாறுபாட்டை3 வெவ்வேறு வழிகளில்கணக்கிடலாம் மெட்டீரியல் மிக்ஸ் மாறுபாடு நான் சொன்னது போல்பல வகை பொருட்களைப் முடிக்கப்பட்ட உற்பத்தியின் 1 யூனிட்டை உற்பத்தி செய்வதற்குபயன்படுத்தும்போது பொருள் கலவை மாறுபாடு முக்கியமானது எடுத்துக்காட்டாக மருந்துகள் போன்ற சில தொழில்கள் உள்ளன நாம் தயாரிக்கும்போது மருந்துகளைபல வகையான பொருட்களைப் பயன்படுத்துகிறோம் இதேபோல் வேதியியல் தொழில்கள் வண்ணப்பூச்சுத் தொழில்கள் அங்கு 1 லிட்டர் வண்ணப்பூச்சு உற்பத்தி செய்ய பல வகையான மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன பொருளின் கலவைகள் பயன்படுத்தப்படுகின்றன 1 மருந்து தயாரிப்பதற்கு அந்த மூலக்கூறைப் பயன்படுத்தக்கூடிய மருந்தாக மாற்றுவதற்குபலவகை பொருள்களைப் பயன்படுத்த வேண்டும் எனவேகலவையை நாம் உருவாக்க வேண்டும் அதாவது பொருள்களின்அந்த கலவையை முடிக்கப்பட்ட அலகு முடிக்கப்பட்ட உற்பத்தியின் 1 அலகு உற்பத்தி செய்ய பயன்படுத்த வேண்டும் எனவே உற்பத்தித் துறையில் இந்த கலவை மாறுபாடு மிகவும் முக்கியமானதுபொருளுக்கு பல பொருட்கள் அதாவது 1 யூனிட் முடிக்கப்பயன்படுத்தப்படுகின்றன எனவே பொருள் கலவை என்றால் என்ன அதை எவ்வாறு பயன்படுத்துவது நாங்கள் அதைச் செய்வோம் எனவே இந்த விஷயத்தில் பொருள் கலவை மாறுபாட்டைக் கணக்கிடுவதற்கு 3 சூழ்நிலைகள் உள்ளன முதல் நிலைமை என்னவென்றால் கலவையின் உண்மையான எடை முதல் நிகழ்வு கலவையின் உண்மையான எடை கலவையின் உண்மையான எடை மற்றும் கலவையின் நிலையான எடை எப்போது கலவையின் உண்மையான எடை மற்றும் நிலையான எடை எப்போது கலவை வேறுபடுவதில்லை எனவே எடுத்துக்காட்டாக 100 யூனிட் உற்பத்தியை செய்வதற்கு 450 கிலோ மூலப்பொருளைப் பயன்படுத்துவோம் என்று நாங்கள் தீர்மானித்த நிலையான எடை உற்பத்திமற்றும் உண்மையான எடை வேறுபட்டது மன்னிக்கவும் அதே உண்மையான மற்றும் எந்த வித்தியாசமும் இல்லை நிலையான எடை ஆனால்வெவ்வேறு பொருட்களின் கலவையில் வேறுபாடு இருக்கலாம் எனவே ஒரு தயாரிப்பு 10 அலகுகளில் பயன்படுத்த நினைத்த ஒரு பொருள் இப்போது அதை 5 யூனிட்டுகளாகக் குறைத்துள்ளோம் ஆனால் மற்றொன்று அதே 5 யூனிட்டுகளால் சொல்லப்பட்டுள்ளது எனவே மொத்த எடை ஒரே மாதிரியாகவே உள்ளது ஆனால் விகிதம் மாறிவிட்டது எனவே அந்த விஷயத்தில் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் நிலையான கலவை மற்றும் உண்மையான கலவையில் வரும் ஆனால் மொத்த எடை ஒரே மாதிரியாகவே இருக்கும் ஆனால் கலவைகள் மாறிவிட்டன கலவை மாறிவிட்டது அந்த விஷயத்தில் நாம் மாறுபாட்டைக் கணக்கிட வேண்டும் இந்த முதல் விஷயத்தில் இந்த மாறுபாட்டை நாம் எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்றால் உண்மையான எடை மற்றும் கலவையின் நிலையான எடை வேறுபடாதபோது எனவே இந்த விஷயத்தில் பொருள் கலவை மாறுபாடு பொருளின் நிலையான செலவு ஒரு யூனிட்டிற்கான பொருளின் நிலையான செலவு ஒரு யூனிட்டிற்கான பொருளின் நிலையான செலவு நிலையான அளவு கழித்தல் உண்மையான அளவு நிலையான அளவு கழித்தல் உண்மையான அளவு இந்த வழியில் நீங்கள் கணக்கிடலாம் பொருள் கலவை மாறுபாடு ஸ்டாண்டர்டில் உள்ள பொருட்களின் நிலையான செலவு ஒரு யூனிட்டுக்கு பொருளின் செலவு நிலையான அளவு கழித்தல் உண்மையான அளவு ஆகவேபொருள் கலவை மாறுபாட்டைக் கணக்கிடுவதற்கான மிக எளிய வழி இது விகிதாச்சாரங்கள் மாறக்கூடும் கலவைகள் மாறலாம் ஆனால் எடை ஒன்றுதான் நாங்கள்சூழ்நிலையில் எடையை மாற்றவில்லை எனவே நீங்கள் பொருள் கலவை மாறுபாட்டைக் கணக்கிடலாம் என்று அர்த்தம் இது முதல் வழக்கு இரண்டாவது வழக்கு என்னவென்றால் எந்தவொரு காரணத்தினாலும் தரநிலை திருத்தப்பட்டால்சாத்தியக்கூறு இருக்கலாம் ஒரு வகை கிடைக்கவில்லை என்பதற்கான எனவேஅதிகமான பொருள்களை நாம் பயன்படுத்த வேண்டும் மற்ற 2 வகைகளின் அல்லது பிற 3 வகைகளின்அல்லது பொருளின் முதல் 2 பிரிவுகள் அந்த அளவில் விரும்பிய அளவில் கிடைக்கவில்லை எனவேசொல் விகிதத்தை நாம் குறைக்க அந்த பொருளின் முதல் 2 வகைகளின்வேண்டும் மேலும் மூன்றாவது மற்றும் நான்காவதுஅளவை அதிகரிக்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் என்ன செய்யப்படும் நாங்கள் தரங்களை திருத்த வேண்டும் எனவே விகிதம் மாறி வருவதால் சந்தையில் பொருள் கிடைக்கவில்லைநாங்கள் சிறந்த கலவையை விரும்பினோம் ஆனால் சிறந்த கலவை சாத்தியமில்லை ஏனெனில் விரும்பியதேவையான அனைத்து பொருட்களும் அளவில்கிடைக்கவில்லை எனவே அது கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது நாம் தரங்களை திருத்த வேண்டும் எனவே பொருள் 1 மற்றும் 2 அளவைக் குறைக்க வேண்டும் மற்றும் 3 மற்றும் 4 பொருளின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் எனவே இறுதியில் தரநிலை திருத்தப்பட்டதாகவும் தரநிலை திருத்தப்பட்டாலும் எடைகள் மீண்டும் ஒரே மாதிரியாகவும் இருக்கும்போது அவை மாறவில்லை எனவே இதன் பொருள் தரநிலை திருத்தப்பட்டால் அந்த வழக்கில் பொருள் கலவை மாறுபாடு என்னவாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் என்று திருத்தப்பட்ட என்றால் மறுசீரமைக்கப்பட்ட மாறுபாடு பொருள் ஸ்டாண்டர்ட் செலவு நாங்கள் எப்படி கணக்கிட்டு பொருள் ஸ்டாண்டர்ட் செலவுஎன்று தரமான செலவு என்பது திருத்தப்பட்ட நிலையான அளவு கழித்தல் உண்மையான அளவு மீண்டும் இங்கே பொருட்களின் நிலையான செலவு என்பது ஒரு யூனிட்டுக்கு எனவே பொருள் கலவை மாறுபாடுகளைக் கண்டறிய நாம் செய்ய வேண்டியது இது மற்றொரு தேவை இப்போது மெட்டீரியல் மிக்ஸ் வழக்கில் அடுத்த மாறுபாட்டிற்காக அல்லது மெட்டீரியல் மிக்ஸ் மாறுபாட்டைக் கண்டுபிடிப்போம் அந்த விஷயத்தில் அதை எவ்வாறு கணக்கிடுவது இது மூன்றாவது வழக்கு மூன்றாவது நிலைமை என்னவென்றால் உண்மையான எடை பொருளின் உண்மையான எடை நிலையான எடையிலிருந்து வேறுபடுகிறது அந்த விஷயத்தில் பொருள் கலவை மாறுபாட்டை எவ்வாறு கணக்கிடுவது பொருளின் உண்மையான எடை நிலையான என்றால் பொருள் எடையிலிருந்து வேறுபடுகிறது இந்த விஷயத்தில் நாம் விகிதத்தையும் மாற்றியுள்ளோம் இப்போது எடையும் வேறுபடுகிறது எடுத்துக்காட்டாக நிலையான எடை 500 அலகுகள் அல்லது முடிக்கப்பட்ட100 அலகுகளை உற்பத்தி செய்வது உற்பத்தியின் ஆனால் உண்மையில் அது அத்தகைய தரமாகும் ஆனால் நீங்கள் உண்மையானதுக்குச் சென்றால் உண்மையானதுமாறிவிட்டது 100 யூனிட் முடிக்கப்பட்ட உற்பத்தியை மீண்டும் உற்பத்தி செய்ய 600 அலகுகள் தேவைப்படுகிறது இப்போது இதன் பொருள் 2 எடைகள் வேறுபட்டவை நிலையான எடை வேறு உண்மையான எடை வேறு மற்றும் அந்த நிலைமை ஏற்பட்டால் அந்த வேறுபாடுகள் வந்தால் இந்த மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது அதாவது பொருள் கலவை மாறுபாடுகள் மற்றும் உண்மையான எடை மற்றும் நிலையான எடைகள் பொருட்கள் அல்லது பொருள் கலவைகள் வேறுபடுகின்றன எனவே அந்த மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது சூத்திரம் என்பதுமொத்த எடையால் வகுக்கப்பட்டுள்ளது உண்மை மொத்த கலவையின் எடை இதை நிலையான கலவையின் மொத்த எடையால் வகுத்து நிலையான கலவையின் நிலையான செலவு மைனஸ் உண்மை கலவையின் நிலையான செலவு கொண்டு பெருக்கினால் வரும் விடைதான் இந்த சூத்திரம் இந்த சூத்திரத்தின் உதவியுடன் நீங்கள் பொருள் கலவை மாறுபாட்டைக் கணக்கிடலாம் எனவே கலவையின் உண்மையான எடை மற்றும் கலவையின் நிலையான எடை ஆகியவை வேறுபடாத 3 சூழ்நிலைகளைப் பார்த்தோம் பின்னர் பொருள் கலவை மாறுபாட்டை எவ்வாறு கணக்கிடுவது இரண்டாவது வழக்கு என்னவென்றால் தரநிலை திருத்தப்பட்டால்பற்றாக்குறை காரணமாக ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் திருத்தப்பட்டால் 1 குறிப்பிட்ட வகை பொருள் அல்லது 2 வகையான பொருட்களின்எவ்வாறு கணக்கிடுவது பொருள் கலவை மாறுபாட்டைமற்றும் 2 எடைகள் எப்போது உண்மையான எடை மற்றும்நிலையான எடை கலவைகளின்பின்னர் மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதில் வேறுபடுகின்றன பின்னர் இவை 3உள்ள 3 சூத்திரங்கள் சூழ்நிலைகளில்மற்றும் பொருள் கலவை மாறுபாடுகளைக் கணக்கிட இந்த 3 சூத்திரங்களைப் பயன்படுத்தலாம் இப்போது அடுத்த மற்றும் கடைசி மாறுபாட்டிற்குச் செல்வோம் இது பொருள் விளைச்சல் மாறுபாடு MYV என அழைக்கப்படுகிறது இது MYV எனப்படும் பொருள் விளைச்சல் மாறுபாடு எனவே இந்த வழக்கில் அங்கு 2 சூழ்நிலைகள் உள்ளன முதல் வழக்கில் வழிமுறையாக இந்த மாறுபாடு கணக்கிட பட்டு உள்ளது இதில்ஸ்டாண்டர்ட் அண்ட் உண்மையானகலவை எடை மாறுபடுவதில்லை ஸ்டாண்டர்ட் அண்ட் கலவை உண்மையான எடைகணக்கிட எப்படி வேறுபடுகின்றன இரண்டாவது வழக்கில் பொருள்வேறுபாடு இருக்கும்போது மகசூல் மாறுபாடு மற்றும் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் மற்றும் ஆக்சுவல் மிக்ஸில் மாறுபாட்டைக்நாம் எப்படிகணக்கிட வேண்டும் முதல் சூழ்நிலையை நாம் உருவாக்கியபோதுஎன்ன நடக்கும் என்பதால் எங்கள் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் என்றால் என்ன அவை உண்மையான கலவை என்ன ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஒரே மாதிரியாக இருந்தது எடுத்துக்காட்டாக பொருள் A இன் 2 அலகுகள் பொருள் B இன் 3 அலகுகள் பொருள் C இன் 4 அலகுகள் மற்றும் 5 D பொருள் D ஒரு நிலையான கலவை உள்ளது சரி உண்மையான கலவையையும் அதே விகிதத்தில் பயன்படுத்தியுள்ளோம் பின்னர்மொத்த உள்ளீட்டின் கொடுக்கப்பட்ட அலகுக்கும் தரநிலையின்உண்மையில் பயன்படுத்தப்படுவதற்கும் கிடைக்கக்கூடிய மகசூல் என்ன அந்த கலவையின் வெளியீடு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக இந்த பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக இந்த 4 பொருள் ஏ பி சி மற்றும் டி அல்லது 1 2 3 மற்றும் 4 நீங்கள் அந்த விகிதத்தை மாற்றியமைக்க வேண்டுமானால் இப்போது 2 க்கு தயாரிப்பு A இன் அலகுகள்தயாரிப்பு A இன் நீங்கள்3 அலகுகளைப் பயன்படுத்த வேண்டும் ஆனால் தயாரிப்பு B இன் 3 அலகுகளைப் பொறுத்தவரை நாம் அதை B இன் 2 அலகுகளாகக் குறைக்க வேண்டும் எனவே என்ன நடக்கும் எடை அப்படியே இருக்கும் ஆனால் விகிதம் மாறிவிட்டது 2 3 4 5 அலகுகளிலிருந்துஆக இருக்கலாம்சொல்ல A B C D இலிருந்து விகிதாச்சாரம் மாறிவிட்டது 3 2என்று பின்னர் அது 5 மற்றும் 6 அலகுகள் எனவே என்ன நடக்கும் என்றால் கலவையில் இந்த விளைவு எவ்வாறு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம் அல்லது உண்மையான வெளியீட்டில் மகசூல் எவ்வாறு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம் எனவேவிளைச்சல்நாம் கண்டுபிடிக்க வேண்டும் 2 சூழ்நிலைகளில்மாறுபாட்டை ஒரு நிலைமை பொருள் விளைச்சல் மாறுபாடு நிலையான கலவை மற்றும் உண்மையான கலவை அவை வேறுபடாதபோது பின்னர் பொருள் கலவை மாறு பாட்டை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் இரண்டாவது விஷயத்தில் அவை வேறுபடும்போது கலவைகள் வேறுபடுகின்றன பொருள் விளைச்சல் மாறுபாட்டை எவ்வாறு கணக்கிடுவது எனவே இங்கே சூத்திரம் பொருள் விளைச்சல் மாறுபாடு என்பது நிலையான வீதமாகும் இது உண்மையான விளைச்சலுக்கான நிலையான வீதம் உண்மையான மகசூல் கழித்தல் நிலையான மகசூல் உண்மையான மகசூல் கழித்தல் நிலையான மகசூல் என்பது பொருள் விளைச்சல் மாறுபாடு மற்றும் இதற்காக விகிதம் இப்போது இந்த விஷயத்தை எவ்வாறு கணக்கிடுவது இது நிலையான விகிதம் நிலையான வீதத்தை எவ்வாறு கணக்கிடுவது நிலையான வீதம் என்பது அல்லது நிலையான விகிதம் என்பது நிலையான செலவு நிலையான கலவையின் நிலையான செலவு நிகர தரநிலை வெளியீட்டால் வகுக்கப்படுகிறது நிலையான கலவையின்செலவு நிகர தரநிலை வெளியீட்டால் வகுக்கப்படுகிறது எனவே இது நிலையான வீதம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நிகர நிலையான வெளியீடு என்றால் என்ன நிலையான வெளியீடு மொத்த வெளியீடு மொத்த வெளியீடு கழித்தல் நிலையான இழப்பு நிகர தரநிலை வெளியீடு என அழைக்கப்படுகிறது நிலையான கலவையின் நிலையான செலவு நிலையான கலவையின் நிலையான செலவு அடுத்த நிலையான வெளியீட்டால்வகுக்கப்படுகிறது மொத்த வெளியீடான அடுத்த நிலையான வெளியீடு என்ன அங்கு என்ன இருக்க முடியும் என்பதைப் பாருங்கள் ஸ்டாண்டர்ட் உள்ளீடு 2 அலகுகள் 3 அலகுகள் 4 அலகுகள் A B மற்றும் C தயாரிப்புகளை மூலப்பொருட்களாகக் கொடுத்துள்ளோம் இந்த உள்ளீட்டின் 20 அலகுகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறினால் அதை வழங்க வேண்டும் 18 யூனிட் முடிக்கப்பட்ட தயாரிப்பு என்று சொல்லுங்கள் ஏனென்றால் 20 உங்களுக்கு20 அலகுகளை வழங்காது முடிக்கப்பட்ட தயாரிப்பின்அல்லது எடுத்துக்காட்டாக முடிக்கப்பட்ட1 அலகு உற்பத்தி செய்வதற்கான உள்ளீட்டின் 20 அலகுகள் வெவ்வேறு தயாரிப்பு A B C மற்றும் D இன் 20 அலகுகள் முடிக்கப்பட்ட உற்பத்தியின் ஒரு அலகுதயாரிக்க நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எனவே முடிக்கப்பட்ட5 அலகுகளை உற்பத்தியின்பொருள் நீங்கள் உள்ளீட்டின் எத்தனை அலகுகளை கொடுக்க வேண்டும் அதாவதுஆகிய 4உள்ளீட்டின் 100 அலகுகள் A B C மற்றும் Dவெவ்வேறு வகைகளின்வெளியீட்டின் 5 அலகுகளைப் பெற எனவே 5 ஐ எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பதன் அர்த்தம் அது சாத்தியமானதாக இருக்கின்றது என்பதைக் கண்டுபிடித்துள்ளோம் மொத்த உள்ளீட்டில் சில உள்ளீடு வீணாகிவிடும் கடைசியாகவீணாக சரிசெய்தால் எல்லாவற்றிற்கும் நிகர வெளியீட்டைப் பெறுவோம் 5 அலகுகளுடன் இருக்கும் அதனால்தான் நாம் இங்கு பேசுவது மொத்த வெளியீடு மொத்த வெளியீடு இது 6 ஆக இருக்கலாம் ஆனால் நிலையான இழப்பு இருக்கும் ஏனெனில் உற்பத்தி செயல்பாட்டில் சில பொருட்கள் வீணாகிவிடும் எனவே நிகர வெளியீடு இறுதியாக 5 அலகுகளாக இருக்கும் இது 5 அலகுகளாக இருக்கும் இழப்புகளுக்கும் நீங்கள் சரிசெய்ய வேண்டும் அனைத்து உள்ளீடுகளையும் வெளியீடாக மாற்ற முடியாது என்று எதிர்பார்க்கப்பட்ட சில இழப்புகள் உள்ளனபோது செயல்பாட்டின்சில பொருள் இழக்கப்படுகிறது அவை நிலையான வீணாக எதிர்பார்க்கப்படும் எனவே அந்த சூழ்நிலையில் அந்த நிலை ஏற்படப்போகிறது என்றால் இந்தசரிசெய்த பிறகு நிகர தர நிலை வெளியீடு மொத்த வெளியீடு கழித்தல் நிலையான இழப்பு என்றும் மொத்த வெளியீட்டில் இருந்துநிலையான இழப்பை அடுத்த நிலையான வெளியீட்டைக் காணலாம் அவுட் மற்றும் ஸ்டாண்டர்ட் வீதத்திற்கு இது நிகர நிலையான வெளியீட்டின் நிலையான கலவையின் நிலையான செலவாக இருக்கும் எனவே இது பொருள் விளைச்சல் மாறுபாடு ஆகும் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் 9STANDARD MIX மற்றும் ஆக்சுவல் மிக்ஸ் இருக்கும் போது வேறுபடுவதில்லை இப்போது நீங்கள் இரண்டாவது வழக்கைப் பற்றி பேசுகிறீர்கள் இரண்டாவது விஷயத்தில் உண்மையான கலவை நிலையான கலவையிலிருந்து வேறுபட்டால் உண்மையான கலவை நிலையான கலவையிலிருந்து வேறுபட்டால் எனவே 4 உள்ளீடுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று நான் சொன்னது இதன் பொருள் B C மற்றும் D A இன் 2 அலகுகள் B இன் 3 அலகுகள் C இன் 4 அலகுகள் மற்றும் D இன் 5 அலகுகள் ஆனால் எந்தவொருபற்றாக்குறையால் பொருளும்A குறைவாக இருக்கலாம் எனவே B ஐ அதிகரிக்க வேண்டும் C குறைக்கப்பட வேண்டும் மற்றும் D அதிகரிக்கப்பட வேண்டும் அது சாத்தியமாக இருக்கலாம் அந்த நிலை ஏற்பட்டால் கலவை வேறுபடுகிறது என்று பொருள் இப்போது ஸ்டாண்டர்ட் வேறுபட்டது ஸ்டாண்டர்ட் A B C மற்றும் D ஆகியவற்றின் 2 3 4 மற்றும் 5 அலகுகளாக இருந்தது உண்மையில் எந்தவொரு பொருளின் பற்றாக்குறையால் இப்போது அது வேறுபட்டுள்ளது இப்போது A 3 மற்றும் B 2 மற்றும் C 1 மற்றும் D 4 ஆகும் எனவே இறுதியில் மொத்த எடை ஒரே மாதிரியாகவே உள்ளது முடிக்கப்பட்ட உற்பத்தியின் 1 அலகு பெற விகிதம் மாறிவிட்டது அந்த விஷயத்தில் ஸ்டாண்டர்ட் மிக்ஸும் ஆக்சுவல் மிக்ஸும் வேறுபடுகையில் நான் இங்கே வேறுபடுவதில்லை என்ற வார்த்தையைப் பயன்படுத்தினேன் ஆனால் இப்போது இரண்டாவது வழக்கு என்னவென்றால் நாம் வேறுபாட்டைப் பயன்படுத்துகிறோம் இது வேறுபடுகிறது இங்கே வேறுபடுவது என்னவென்றால் ஸ்டாண்டர்ட் கலவை மற்றும் உண்மையான கலவை அவை ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றன எனவே அந்த விஷயத்தில் இந்த மாறுபாட்டைக் கணக்கிடுவதற்கு எவ்வாறு பயன்படுத்துவது இப்போது இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்வோம் என்பது பொருள் விளைச்சல் மாறுபாடுவீதமாக இருக்கும் நிலையான மீண்டும் நிலையான விகிதம் அப்படியே இருக்கும் நிலையான விகிதம் இது உண்மையான விளைச்சலுக்கான நிலையான விகிதமாக இருக்கும் உண்மையான மகசூல் கழித்தல் திருத்தப்பட்ட நிலையான மகசூல் ஏனெனில் விகிதம் மாறும்போது மகசூல் மாறும் விகிதம் மாறும்போது மகசூல் மாறும் எனவே இது நிலையான வீதமாகும் இது உண்மையான மகசூல் கழித்தல் திருத்தப்பட்ட நிலையான விளைச்சலுக்கான நிலையான வீதமாகும் எனவே நிலையான கலவையின் திருத்தத்தின் காரணமாக நிலையான விளைச்சலை நாங்கள் திருத்த வேண்டும் ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஆக்சுவல் மிக்ஸாக மாறிவிட்டது அவை வேறுபட்டவை தரநிலை வேறு உண்மையானது வேறு நான் உங்களுக்கு 2 3 4 மற்றும் 5 அலகுகள் சொன்னது போல தரநிலை இருந்தது உண்மையானஉள்ளது இரண்டாவது வழக்கில் முடிக்கப்பட்ட உற்பத்தியில் 1 அலகு பெற AB C மற்றும் D பயன்படுத்தி வெவ்வேறு விகிதங்களில் உண்மையான மகசூல் உள்ள சில சாத்தியமான வேறுபாடு அதிகரிக்க அல்லது குறைக்கச் இருக்கலாம் எனவே இந்த மகசூல் மாறுபாட்டை ஒரு சூத்திரத்தின் மூலம் நாம் கணக்கிட வேண்டும் ஸ்டாண்டர்ட் உண்மையான ரேட் மகசூல் கழித்தல் திருத்தப்பட்ட ஸ்டாண்டர்ட் மகசூல் மற்றும் இந்த விஷயத்தில் நிலையான விகிதமும் மாறும் எனவே நிலையான விகிதத்தை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் நிலையான வீதம் நிலையான செலவாக இருக்கும் நிலையான விகிதம் நிலையான செலவாகும் திருத்தப்பட்ட நிலையான கலவை திருத்தப்பட்ட நிலையான கலவையை நிகர தரநிலை வெளியீட்டால் வகுக்கப்படுகிறது எனவே இது இப்போது நிகர தரநிலை வெளியீட்டால் வகுக்கப்பட்ட திருத்தப்பட்ட தரநிலை கலவையின் நிலையான செலவாக இருக்கும் எனவேதிருத்தப்பட்டஎங்களிடம் குறிப்பிட்ட வகை பொருள் கிடைக்காததால்தரநிலைஉள்ளது எனவே இவை 5 மாறுபாடுகள் பொருள் செலவு விலை பயன்பாடு கலவை மற்றும் மகசூல் மாறுபாடுஎவ்வாறுஎன்பது இந்த மாறுபாடுகளைகணக்கிடுவதுஇந்த சூத்திரத்தை நாம் கவனித்திருக்கிறோம் இந்த முறைகள் மற்றும் இப்போது இந்த சூத்திரங்களை இந்த முறைகளை சில சிக்கல்களுக்குப் பயன்படுத்துவோம் இப்போது நாம் அடுத்த வகுப்பு சில சிக்கல்களைப் பற்றி விவாதிப்போம் அங்கு மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவோம் மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் கற்றுக்கொள்வோம் அந்த மாறுபாடுகள் எங்களுடன் கிடைத்தவுடன் அந்த புள்ளிவிவரங்கள் நமக்கு கிடைக்கின்றன பின்னர் அந்த மாறுபாட்டை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்று கற்றுக்கொள்வோம் அந்த மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்யுங்கள் எனவேமீதமுள்ள பிற மாறுபாடுகள் மற்றும் சில சிக்கல்களைத் தீர்ப்பது தொடர்பாகவிஷயங்களுக்குதொடர்பான பொருள் மாறுபாடுகள் அடுத்த வகுப்பில் விவாதிப்பேன் மிகவும் நன்றி